வண்ண உணர்வின் அடிப்படைகளைப் பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் மேலும் முந்தைய சொற்பொழிவில் இந்த விழிப்புணர்வு எவ்வாறு விளைகிறது என்பதை விவாதித்தோம் இது நமது விழித்திரையில் பெறப்படும் ஆற்றலின் தொடர்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய விழித்திரை உயிரணுக்களின் பிரதிபலிப்பு என்பதை பார்த்தோம் இது மூன்று திசையன்களாகவோ அல்லது மூன்று காரணிகளாகவோ இருக்கலாம் இது ஒரு சம்பவ ஆற்றலின் ஒரு குறிப்பிட்ட பண்புகளை அல்லது நமது காட்சி அமைப்பில் சம்பவ ஒளியின் ஸ்பெக்ட்ரல் விநியோகத்தின் சிறப்பியல்புகளை அடையாளம் காண முடியும் எனவே நாம் நிறத்தை அப்படித்தான் பார்க்கிறோம் இந்த அனுபவத்தை தரப்படுத்த அதாவது மூலங்களைப் பொறுத்து அளவீடு செய்து பின்னர் எந்த வகையான வண்ண மூலத்தின் கீழும் அல்லது எந்தவொரு அம்சம் அல்லது எந்தவொரு தன்னிச்சையான வண்ண மூலங்களிலிருந்தும் வண்ண உணர்வைப் புரிந்துகொள்வது நம் நோக்கமாக இருக்கும் எனவே அதற்காக வண்ண பொருத்த சோதனைகளை நாம் செய்ய வேண்டும் வண்ணப் பொருத்தம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன இந்த சோதனைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதைப் பற்றி விவாதிப்போம் எனவே வண்ணப் பொருத்தத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு அமைப்பின் எடுத்துக்காட்டை இங்கே நீங்கள் பார்க்கீறீர்கள் விளக்குகளின் மூன்று முதன்மை ஆதாரங்கள் மற்றும் மூன்று வெவ்வேறு அலைநீளங்கள் உள்ளன மற்றும் விளக்குகளின் மூன்று தூய அலைநீள ஆதாரங்கள் உள்ளன அவற்றை முதன்மை வண்ணம் என்று அழைக்கிறோம் வண்ணம் ஸ்பெக்ட்ரமின் சிவப்பு பச்சை மற்றும் நீல மண்டலமாக மூன்று வெவ்வேறு வண்ண கூறுகளின் கலவையால் குறிக்கப்படுகிறது எனவே அத்தகைய முதன்மை வண்ண மூலங்களை நாம் அந்த வழியில் தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் இந்த மூன்று முதன்மை மூலங்களின் காரணிகளாக அளவீடு செய்ய வேண்டிய ஒரு சோதனை ஒளியைக் கருதுகிறோம் அந்த சோதனை ஒளி "T" இந்த சோதனை ஒளியை நான் காண்பித்தால் இது மீண்டும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தின் தூய ஒற்றை நிற வண்ண மூலமாகும் இப்போது நான் அதை ஒரு திரையில் காண்பிக்கிறேன் திரை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு வட்ட மண்டலத்தைக் கொண்டுள்ளது அந்த திரையில் மாறுபாட்டை வழங்க ஒரு சுற்றியுள்ள புலம்உள்ளது மற்றும் சோதனை ஒளி இங்கே திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பகுதி இந்த சிவப்பு பச்சை நீலம் ஆகியவற்றின் கலவையாகும் நாம் சார்பியலை மாற்றியமைக்கலாம் இந்த எரிசக்தி ஆதாரங்களின் வலிமையை நீங்கள் அறிவீர்கள் அவை எந்த விகிதத்தில் கலக்கப்படுகின்றன என்பதையும் அவை இங்கே மிகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் நீங்கள் கவனிக்கலாம் எனவே இந்த விகிதமே இந்த முதன்மை வண்ணங்களின் காரணியாக அதே சோதனை ஒளியைக் குறிக்கும் இது வண்ண பொருத்தம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு வண்ணங்களும் அவற்றுக்கிடையே எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் விகிதத்தில் மாறுபட வேண்டும் இப்போது ஒரு கற்பனையான வண்ண பொருந்தக்கூடிய பரிசோதனையை நாம் வரைபட ரீதியாக விவரிக்க முடியும் ஒரு முறை நான் முன்பு விவரித்த அதே அமைப்பை இது காட்டுகிறது இது சோதனை ஒளி மற்றும் நான் அதை திட்டமிடினால் இது போன்ற ஒரு நிறத்தை உருவாக்குகிறது சிவப்பு பச்சை நீலம் ஆகிய மூன்று முதன்மை ஆதாரங்கள் இருப்பதைக் கவனியுங்கள் ஒரு குறிப்பிட்ட கலவையானது இதை உருவாக்குகிறது இந்த முதன்மை மூலங்களின் கலவையானது இந்த முதன்மை மூலங்களால் வெளிப்படும் ஆற்றலின் ஒப்பீட்டு விகிதத்தைக் காட்டுகிறது மேலும் அவை இங்கே மிகைப்படுத்தப்படுகின்றன அதுதான் நிறம் ஆகும் இப்போது அதில் ஒன்றை வேறுபடுத்தினால் ஒரு உதாரணத்திற்கு p2 என்று வைத்து கொள்வோம் இந்த நிறம் காட்சி உணர்விற்கு அருகில் காட்சி அவதானிப்பை நோக்கிச் செல்வதைக் காண முடிந்தது மேலும் அதிகரிப்பு இந்த இரண்டின் சரியான பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த மூன்று முதன்மை வண்ணங்களின் ஒப்பீட்டு விநியோகம் இந்த குறிப்பிட்ட நிறத்தை குறிக்கிறது என்று கூறலாம் இந்த சோதனையின் மூலம் இந்த முதன்மையானவர்களைப் பொறுத்து இந்த வண்ணத்தின் பிரதிநிதித்துவத்தை கூறலாம் தரப்படுத்தியுள்ளோம் இது ஒரு போட்டிக்கு தேவையான முதன்மை வண்ண அளவு ஆகும் எனவே வெவ்வேறு அலைநீளங்களின் ஒவ்வொரு வகையான ஒளி மூலங்களுக்கும் இந்த பரிசோதனையை மீண்டும் செய்வதைக் கவனியுங்கள் இந்த சோதனைக்கு இரண்டு காட்சிகளை நாம் கருதுகிறோம் இது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தின் சோதனை ஒளியின் நிறம் என்பதை இங்கே நீங்கள் காணலாம் மீண்டும் இது வெவ்வேறு முதன்மை வண்ணங்களின் சூப்பர் போசிஷன் ஆல் உருவாக்கப்படும் வண்ணமாகும் அவை சில விகிதாச்சாரத்தில் உள்ளன உற்பத்தி செய்யும் ஒரு விகிதாச்சாரத்தைக் கவனியுங்கள் ஏனெனில் முதன்மை P2 மிகக் குறைந்த அளவு என்பதை நீங்கள் காணலாம் உண்மையில் இதை மேலும் குறைத்தால் இந்த நிறம் இந்த அளவுக்கு நெருக்கமாகி வருவதைக் காணலாம் ஆனால் இன்னும் அது அப்படியே இல்லை இப்போது உண்மையில் நாம் அங்கு என்ன செய்ய முடியும் இப்போது இங்கிருந்து முதன்மைப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் சேர்ப்பதைக் கருத்தில் கொள்ளுங்கள் இது இந்த பகுதியிலிருந்து முதன்மை சேர்க்கிறது இதன் பொருள் என்னவென்றால் நான் இங்கே ஒரு முதன்மையைச் சேர்த்தால் இந்த இரண்டு வண்ணங்களும் ஒரே மாதிரியாக மாறுவதைக் காணலாம் அதாவது இந்த சேர்க்கைகளிலிருந்து p2 மற்றும் p3 ஐ இந்த விகிதாச்சாரங்களிலிருந்து கழிப்பதைப் போல இந்த கலவையிலிருந்து இந்த விகிதாச்சாரத்துடன் நீங்கள் p2 ஐக் கழிக்கிறீர்கள் பின்னர் அது அதே உணர்வை உருவாக்குகிறது இந்த பொருத்தத்தை உருவாக்க தேவையான அளவு எதிர்மறை அளவு p2 என்று நாங்கள் கூறுகிறோம் இது மற்றொரு வகையான சோதனையாகும் இது சேர்க்கை சூப்பர் போசிஷன் மட்டுமல்ல எதிர்மறையான பொருத்தம் மறுபக்கத்திலிருந்து எதிர்மறை சேர்த்தல் கூட என்பதை நீங்கள் காணலாம் கோட்பாட்டளவில் நீங்கள் இந்த வழியில் சமமான உணர்வைப் பெறலாம் மேலும் இது போன்ற விகிதாச்சாரங்களைப் பெறும் ஒரு நபரை நீங்கள் பெறலாம் எனவே இந்த பாணியில் நீங்கள் இந்த p2 ஐ p1 மற்றும் p3 இலிருந்து கழிக்க வேண்டும் என்று குறிப்பிடலாம் எனவே வண்ண பொருத்த சோதனைகளில் ஒவ்வொரு அலைநீளங்களுக்கும் அவற்றின் கூட்டல் அல்லது கழித்தல் உள்ளிட்ட அனைத்து விகிதாச்சாரங்களையும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் வெவ்வேறு வண்ணங்களுக்கான விளக்கப்படக் கலையை நீங்கள் பெறலாம் வெவ்வேறு அலைநீளங்கள் மற்றும் அது உங்களுக்கு வண்ண சோதனை அளிக்கும் இந்த விளக்கப்படத்தை தரப்படுத்துவதன் மூலம் எந்தவொரு வண்ணத்தின் மூன்று வண்ண பிரதிநிதித்துவத்தை நாம் கொண்டிருக்கலாம் அதாவது மூன்று முதன்மை வண்ணங்களைப் பயன்படுத்துவதைக் குறிக்கிறது மேலும் வண்ண பிரதிநிதித்துவத்தின் இந்த அம்சம் "ட்ரைக்ரோமசி" என அழைக்கப்படுகிறது எந்தவொரு ஒளியையும் மூன்று முதன்மைகளுடன் பெரும்பாலான மக்கள் பொருத்த முடியும் என்பதே உண்மை இந்த முதன்மையானது சுதந்திரமான இருக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் கூடுதலாக அல்லது கழித்தலுடன் வேறு இரண்டு வண்ணங்களில் எதுவுமில்லை அது எதுவாக இருந்தாலும் இயலாது அவற்றில் குறிப்பிட்ட நிறத்தை உருவாக்க சுதந்திரமானது அப்படித்தான் இந்த வரையறைதான் திசையன்களுக்கிடையேயான அந்த நேரியல் சுதந்திர உறவுகளுடன் ஒப்புமை உள்ளது அதே ஒளி மற்றும் அதே முதன்மைகளுக்கு பெரும்பாலான மக்கள் சோதனை ரீதியாகக் காணப்படும் அதே எடைகளைத் தேர்ந்தெடுக்கின்றனர் மாறுபட்ட மனித காட்சி புலனுணர்வு அமைப்பின் நமது புலனுணர்வு அமைப்புகளில் வண்ண பிரதிநிதித்துவத்தின் தனித்துவம் இப்படித்தான் இந்த வகையான அனுபவ ஆய்வுகள் மூலம் தனித்துவமான பிரதிநிதித்துவம் நிறுவப்பட்டுள்ளது நிச்சயமாக வண்ண குருட்டுத்தன்மை இருக்கும்போது விதிவிலக்குகள் இருக்கும் அதற்காக பல்வேறு வகையான உணர்வுகள் இருக்கும் இப்போது நாங்கள் சாதாரண பார்வையைப் பற்றிப் பேசுகிறோம் அங்கு ஒரு நிறத்தைக் குறிக்க அதே விகிதத்தில் தனித்தனியாக குறிப்பிடப்பட்ட முதன்மை உள்ளது இது உங்களுக்கு ட்ரைக்ரோமடிக் வண்ணக் கோட்பாட்டைக் கொடுக்கிறது அதாவது மூன்று எண்கள் வண்ணத்தை குறியாக்க போதுமானதாக இருப்பதாகத் தெரிகிறது இது 18 ஆம் நூற்றாண்டில் தாமஸ் யங் னால் முன்மொழியப்பட்ட மிகவும் பழைய கோட்பாடு நேரியல் இடம் மற்றும் வண்ண இடத்தைப் பொறுத்தவரை நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை நாம் காணலாம் எனவே கிராஸ்மேன் இந்த நேர்கோட்டு பண்புகளைப் பயன்படுத்தி வண்ண பொருத்தத்தின் இந்த விதிகளை முன்மொழிந்தார் எனவே இது ஒரு நேரியல் சொத்து என்று கருதப்படுகிறது இதன் பொருள் இரண்டு சோதனை விளக்குகள் ஒரே எடையுடன் பொருந்தினால் அவை ஒவ்வொன்றிற்கும் பொருந்துகின்றன அதே மதிப்புகள் அதே விகிதாச்சாரங்கள் மற்றும் அதே மதிப்புகள் உண்மையில் u1 u2 u3 ஆல் குறிப்பிடப்படும் மற்றொரு வண்ணம் இருந்தால் இந்த இரண்டு வண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நாம் இரண்டு சோதனை விளக்குகளை கலந்து போட்டிகளில் கலந்தால் முடிவுக்கு பொருந்தும் இதன் பொருள் மீண்டும் நீங்கள் இரண்டு வண்ணங்கள் A மற்றும் B ஆகியவற்றைப் பெறுவீர்கள் மேலும் அவற்றின் முதன்மை விகிதாச்சாரங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் நான் மிகைப்படுத்தினால் நீங்கள் பெறும் வண்ணம் இந்த காரணியால் குறிக்கப்படும் எனவே நேர்கோட்டுத்தன்மையின் அவற்றின் சொத்து என்னவென்றால் இரண்டு வண்ணங்களின் சூப்பர் நிலைகளின் போது சொத்து வைத்திருக்கிறது இந்த பண்புகள் வண்ண அளவை சோதனை ஒளியை அளந்தால் போட்டிகளும் அதே அளவு அளவிடப்படும் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறது இதேபோன்ற நிறத்தை நாம் காண்கிறோம் ஆனால் தீவிரம் அந்த நிறத்துடன் மாறுபடும் எனவே இவை கிராஸ்மேனின் மூன்று அம்சங்கள் மற்றும் கிராஸ்மேனின் மூன்று சட்டங்கள் ஆகும் இது ஒரு நிறத்தை ஒரு நேரியல் இடத்தில் குறிப்பிடலாம் என்று தெரியும் நேரியல் வண்ண இடைவெளிகளின் நேரியல் கருத்து அவை எவ்வாறு கருதப்படுகின்றன மேலும் இது மூன்று முதன்மைகளின் தேர்வால் வரையறுக்கப்படுகிறது மூன்று முதன்மைகளின் வெவ்வேறு தொகுப்புகளைக் கொடுக்கும் வெவ்வேறு வண்ண இடைவெளிகள் இருக்கலாம் ஏனென்றால் நாம் வெவ்வேறு திசையன் பிரதிநிதித்துவங்களைப் பெறுவோம் எனவே RGB என்பது ஒரு பொதுவான தேர்வாகும் ஆனால் வேறுபட்ட முதன்மை தேர்வுகள் இருக்கலாம் வண்ணங்களின் ஆயத்தொகுப்புகள் முதன்மைகளின் எடையால் வழங்கப்படுகின்றன அதைப் பொருத்த இது பயன்படுத்தப்படுகிறது அதுதான் அதனுடைய பிரதிநிதித்துவம் பொருந்தும் செயல்பாடுகள் எங்களுக்கு தேவைஅதாவது நமக்கு இந்த தரநிலைப்படுத்தல் தேவை எனவே இந்த ஒருங்கிணைப்பு பிரதிநிதித்துவத்தைப் பொறுத்து ஒரு ஒற்றை நிற ஒளி மூல ஒரு நிறத்தின் மூன்று திசையன் பிரதிநிதித்துவம் நீங்கள் இரண்டு வண்ணங்களின் கலவையை விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த லீனியர் சூப்பர் போசிஷன்ஸ் கொள்கைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் எனவே இந்த மூன்று திசையன்களாலும் எந்தவொரு நிறத்தினாலும் அவற்றை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினால் இந்த இரண்டின் லீனியர் கலவையை நீங்கள் கருத்தில் கொண்டால் அவை ஒரு வண்ணத்தால் குறிக்கப்படும் அவை இந்த குறிப்பிட்ட நேர் கோட்டில் ஒரு புள்ளியாகவும் குறிப்பிடப்படலாம் நாம் மூன்று முதன்மைகளையும் எந்த நிறத்தையும் கருத்தில் கொண்டால் இந்த நிறத்தின் எந்த கலவையும் இந்த குறிப்பிட்ட முக்கோணத்தின் ஒரு புள்ளியால் குறிக்கப்படலாம் எனவே இவை அனைத்தும் நேர்மறையான எடைகள் அல்லது எடையின் சில விகிதத் தொகை 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது நாம் கருத்தில் கொண்ட ஒரு குவிந்த கலவையாகும் பின்னர் இந்த முக்கோணத்திற்குள் புள்ளி இருக்க வேண்டும் எந்த முதன்மை எந்த வண்ண சமிக்ஞைக்கான வண்ண பொருத்தத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்று இந்த சோதனை நுட்பங்களை விவரித்தோம் இப்போது நாம் ஒரு வண்ண சமிக்ஞையின் பிரதிநிதித்துவத்தை பரிசீலிப்போம் ஏனென்றால் இதுவரை நீங்கள் ஒரு ஒற்றை நிற அலைநீளத்தின் ஒளியைக் குறிக்கிறோம் அதாவது தூய நிறம் என்று பொருள் பின்னர் நீங்கள் மூன்று திசையன்களால் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளீர்கள் ஆனால் மீண்டும் ஒளியை இந்த நிறமாகக் கருதலாம் அல்லது வண்ண சமிக்ஞையை வெவ்வேறு விகிதங்களில் வெவ்வேறு அலைநீளங்களின் நேரியல் சேர்க்கைகளாகக் கருதலாம் ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் வண்ண விளக்கப்படத்திலிருந்து அதன் பிரதிநிதித்துவத்தை நாம் பெறலாம் அதாவது இது மூன்று திசையன் பிரதிநிதித்துவங்கள் a க்கு இது முதன்மை p1 க்கான அளவு முதன்மை p2 க்கான அளவு மற்றும் முதன்மை p3 க்கான தொகை எனவே ஒரு ஒற்றை நிற ஒளியுடன் பொருந்த தேவையான ஒவ்வொரு முதன்மை அளவையும் நாம் அளவிட முடியும் இந்த வழியில் ஒரு ஒளி மூலத்தின் ஸ்பெக்ட்ரமில் எந்த அளவு ஆற்றல் இருந்தாலும் அதே விகிதத்தில் இந்த மூன்று திசையன்களும் கலக்கப்பட வேண்டும் அது இந்த வண்ண சமிக்ஞையை குறிக்கும் எனவே வண்ண சமிக்ஞையும் இறுதியாக இருக்கும் இது மூன்று திசையன் வடிவத்தால் குறிக்கப்படுகிறது இந்த லீனியர் சூப்பர்போசிஷன் கொள்கையைப் பயன்படுத்தி அவற்றை நாம் கணக்கிடலாம் தொடர்புடைய வண்ண மறுமொழிகள் இந்த அலைநீளங்களின் மூன்று திசையன் நிலையான பிரதிநிதித்துவங்கள் என்று நமக்கு தெரிந்தால் அதைத்தான் இங்கே விவரிக்கிறோம் ஒரு அலைநீளத்தின் ஒரு ஒற்றை நிற ஒளி இது ஒவ்வொரு முதன்மைக்கும் C 1 C 2 மற்றும் C 3 என்று சொல்லும் அளவோடு பொருந்தலாம் மற்றும் எந்த ஸ்பெக்ட்ரல் சிக்னலையும்கருத்தில் கொள்ளலாம் இது ஒரு நேர்கோட்டு கலவையாக கருதப்படுகிறது பல ஒற்றை நிற விளக்குகள் மற்றும் இந்த நேரியல் கலவையை ஒரு திசையன் அடிப்படையில் குறிப்பிடலாம் இது அந்த ஒளி மூலத்தில் அலைநீளம் 1 இல் இருக்கும் ஆற்றலின் அளவு மற்றும் 1 முதல் n வரை அலைநீளங்கள் இருப்பதைக் கருத்தில் கொள்ளுங்கள் நாம் அலைநீளங்களின் வரம்பை வேறுபடுத்தி அந்த வண்ண சமிக்ஞையில் இருக்கும் ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் ஆற்றலின் அளவைப் பயன்படுத்தலாம் எனவே இது ஸ்பெக்ட்ரல் மின் விநியோகம் spectral power distribution அடிப்படையில் வண்ண சமிக்ஞையின் பிரதிநிதித்துவம் ஆகும் இதுதான் ஸ்பெக்ட்ரல் மின் விநியோகம்spectral power distribution மற்றும் இது இந்த வடிவத்தில் தனித்தனியாக உள்ளது எனவே இப்போது ஒவ்வொன்றிற்கும் மீண்டும் 1 முதன்மை வண்ணத்தின் அளவைக் குறிக்கிறது எனவே இது இயல்பாக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் ஆகும் எனவே நான் பெருக்கினால் ஒவ்வொன்றும் இந்த ஆல் பெருக்கப்பட வேண்டும்

இதை நாம் கருத்தில் கொள்ளலாம் அவை வண்ண பொருந்தக்கூடிய செயல்பாடுகளை சேமித்து வைக்கின்றன பின்னர் இது வண்ண சமிக்ஞையின் பிரதிநிதித்துவம் ஆகும் இப்போது நான் குறிப்பிடுகையில் இந்த மேட்ரிக்ஸை இந்த குறிப்பிட்ட கலவையுடன் பெருக்கவும் எனவே இந்த மேட்ரிக்ஸ் 3 N ஆகும் இது நீங்கள் பார்க்க முடியும் இது N 1 ஆகும் இறுதியாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் திசையன் கிடைக்கும் ஒவ்வொரு கூறுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமாக அதன் c1 கூறு பகுதிக்கு ஐக் கொடுக்கும் பின்னர் இந்த c2 கூறுக்கு மற்றும் கூறுக்கு ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் நீங்கள் இந்த கூறுகளைக் கண்டுபிடித்து மீண்டும் அவற்றை இரண்டு முறை சேர்க்கவும் அதுதான் எளிய மேட்ரிக்ஸ் பெருக்கல் அதுதான் அதை விளக்குகிறது எனவே இந்த வழியில் நீங்கள் மூன்று திசையன் வடிவம் அல்லது மூன்று கூறுகளால் வண்ண சமிக்ஞையின் பிரதிநிதித்துவத்தைப் பெற கிராஸ்மேனின் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் தொழில்நுட்பத்தில் வண்ணங்களின் தொகுப்புகளின் உற்பத்தி இப்போது நாம் பரிசீலிப்போம் இப்போது இரண்டு வெவ்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளன என்பதை நீங்கள் காணலாம் ஒரு வண்ணத்தை முதன்மை வண்ணங்களின் சூப்பர் போசிஷன் என்று குறிப்பிடலாம் என்று நாங்கள் விவாதித்தோம் இப்போது இந்த சூப்பர் போசிஷன் எப்போதும் ஒரு சேர்க்கை கலவை என்று அர்த்தமல்ல கழித்தல் கூறுகளும் இருக்கலாம் ஆனால் சிக்கல் என்னவென்றால் இன்றைய தொழில்நுட்பத்தில் கூட இரண்டு பண்புகளும் இருப்பதை நீங்கள் அறிய முடியாது கொள்கை சேர்க்கை கலவை தொழில்நுட்பத்தின் கொள்கை அல்லது அது கழித்தல் கொள்கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும் எனவே வண்ண விளக்கக்காட்சிகளுக்கு இரண்டு வகையான அமைப்புகள் உள்ளன இது ஒரு சேர்க்கை அமைப்பு அல்லது இது ஒரு கழித்தல் அமைப்பு ஆகும் இந்த ஸ்லைடு குறிப்பாக இது ஒரு சேர்க்கை அமைப்பு என்பதைக் காட்டுகிறது அங்கு சிவப்பு பச்சை நீல நிறம் அவை முதன்மை வண்ணங்கள் மற்றும் வேறுபட்ட விகிதாச்சாரத்தில் இந்த வண்ணங்கள் சேர்க்கப்படும்போது அவை அனைத்தும் சாதகமாக சேர்க்கப்படுகின்றன இங்கே கழித்தல் இல்லை பின்னர் நீங்கள் நீங்கள் இங்கே மஞ்சள் நிறமாக இருக்க முடியும் நீங்கள் சியான் வைத்திருக்கலாம் நீங்கள் மெஜந்தா நிறத்தை இங்கே வைத்திருக்கலாம் ஆனால் மறுபுறம் கழித்தல் அமைப்பில் முதன்மை வண்ணங்கள் மெஜந்தா மஞ்சள் மற்றும் சியான் ஆக இருக்கலாம் அதாவது மெஜந்தாவில் சிவப்பு நிறம் உறிஞ்சப்பட்டு பின்னர் உங்களுக்கு உணர்வு ஏற்படுகிறது எனவே இது சிவப்பு நிறத்தை உறிஞ்சுவதாகும் ஆனால் இது மஞ்சள் நிற உணர்வை உருவாக்கும் பச்சை நிறத்தில் உறிஞ்சப்படுவது இது உணர்வை உருவாக்கும் மெஜந்தா மற்றும் இது மஞ்சள் ஒரு உணர்வு நீலத்தை உறிஞ்சுவது மணலின் உணர்வை உண்டாக்கும் மற்றும் அவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் பல்வேறு வகையான வண்ணங்களை உருவாக்க முடியும் இந்த வண்ணங்கள் உற்பத்தி செய்யப்படும் கழித்தல் கொள்கை உங்களுக்குத் தெரியாது எனவே இந்த வகையான அமைப்பின் எடுத்துக்காட்டு அச்சிடும் முறை நீங்கள் வெள்ளை பக்கங்களில் வண்ணங்களை அச்சிடும்போது நாங்கள் ஒரு கழித்தல் கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் அதேசமயம் நீங்கள் ஒரு கணினி மானிட்டர் அல்லது எந்த காட்சித் திரை அல்லது எந்த கேத்தோடு கதிர் குழாயிலும் வண்ணங்களைக் காண்பிக்கும் போது சாதாரண தொலைக்காட்சிகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே அங்கு நாம் அடி டிவ் போசிஷன் கொள்கைகளுடன் செயல்படுகிறோம் வெவ்வேறு வண்ண இடைவெளிகளை லீனியர் வண்ண இடைவெளிகள் பற்றி நாம் பேசலாம் பொதுவான வண்ண இடம் ஒரு RGB வண்ண இடம் ஏனென்றால் வண்ண தகவல்களை கேமராக்களில் கைப்பற்றியபோது இது ஒரு புள்ளியின் வண்ண தகவல்களை நாம் கைப்பற்றும் இடம் ஒளியியல் ஆற்றல் ஒரு லென்ஸில் நிகழ்ந்தால் அந்த வடிப்பான்களைப் பயன்படுத்துவதற்கு முன்பு சிவப்பு வடிகட்டி பச்சை வடிகட்டி மற்றும் நீல வடிகட்டியை கேமராவில் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் அதற்கேற்ப சிவப்பு மண்டலம் அல்லது பச்சை மண்டலம் அல்லது ஸ்பெக்ட்ரமின் நீல மண்டலத்தில் உள்ள சக்தியை மட்டுமே பெறுகிறீர்கள் பின்னர் இந்த மூன்று கூறுகளும் ஒரே நிகழ்வு ஆற்றலுக்காக ஒரே ஒளி மூலத்திற்காக சுயாதீனமாக கைப்பற்றப்படுகின்றன அதுவே ஒரு வண்ணம் குறிக்கப்படுகிறது அந்த இடம் ஒரு இயற்கை சிவப்பு பச்சை நீல இடைவெளி அல்லது RGB இடம் மற்றும் RGB பொருந்தும் செயல்பாட்டில் நான் உங்களுக்குக் காண்பித்தால் இங்கே காட்டப்பட்டுள்ள அலைநீளத்தின் செயல்பாடாக நீங்கள் சிவப்பு பச்சை மற்றும் நீலம் குறிக்கும் அலைநீளத்தையும் காணலாம் அது இங்கே காட்டப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் எப்போதும் சேர்க்கும் கலவை அல்ல எடுத்துக்காட்டாக சில அலைநீளங்களுக்கு இந்த சிவப்பு பொருந்தக்கூடிய பதிலை சில அலைநீளங்களுக்கு அது கழிப்பதாக கருதுகிறீர்கள் அதனால்தான் RGB வண்ண இடத்தில் ஒவ்வொரு வண்ணத்தையும் சேர்க்கும் வண்ணத்தால் மட்டுமே உருவாக்க முடியாது இது ஒரு வகையான பண்புகள் மற்றும் ஒவ்வொரு சேர்க்கை காட்சியும் அனைத்து வகையான வண்ணங்களையும் உருவாக்க முடியாது என்பதற்கான காரணம் இதுதான் வழங்க முடியாத வண்ணங்களின் தொகுப்புகள் உள்ளன ஏனென்றால் அவற்றுக்கு கழித்தல் தேவைப்படுகிறது மற்றும் தொழில்நுட்பத்தால் அது சாத்தியமில்லை அந்த கருத்தை என்ன தருகிறது அல்லது எங்கள் கருத்துக்கு அந்த நிறத்தை உருவாக்குகிறது எனவே சில அலைநீளங்களுக்கு நீங்கள் கழித்தல் பொருத்தத்தை பதிவு செய்கிறீர்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு RGB மாதிரியை சுருக்கமாக இந்த இயல்பாக்கப்பட்ட வடிவத்தில் குறிப்பிடலாம் அங்கு 1 மிக உயர்ந்த தீவிரத்தன்மை மதிப்புகள் மற்றும் 0 மிகக் குறைந்த தீவிரத்தன்மை மதிப்பு என்று நீங்கள் கருதலாம் பின்னர் அந்த இயல்பாக்கத்திற்குள் ஒவ்வொரு திசையனையும் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இது ஒரு சேர்க்கை மாதிரியாகும் இது ஒரு படம் ஒவ்வொரு முதன்மை வண்ணத்திற்கும் மூன்று பட்டைகள் கொண்டது மற்றும் பட காட்சிகளுக்கு இது பொருத்தமானது அதேசமயம் மற்ற கழித்தல் மாதிரியானது முதன்மை நிறங்கள் சியான் மெஜந்தா மற்றும் மஞ்சள் மற்றும் அவை உண்மையில் சிவப்பு நிறத்தின் நிரப்பு நிறங்கள் என்பதைக் காணலாம் நீங்கள் அதை பார்க்க முடியும் சிவப்பு பச்சை நீல முதன்மை வண்ணங்களை நான் பிரதிநிதித்துவப்படுத்தினால் அவற்றை நான் 0 மற்றும் 1 வரம்பிற்குள் இயல்பாகும் போது அதனுடன் தொடர்புடைய சியான் மெஜந்தா மற்றும் மஞ்சள் ஆகியவற்றைக் கழித்தல் மாதிரியில் அந்த வண்ணத்திற்காக அங்கிருந்து குறிப்பிடலாம் ஏனெனில் கழித்தல் மாதிரியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் இந்த அளவு சியான் உற்பத்தி செய்தால் இந்த குறிப்பிட்ட முறையில் இந்த அளவு சிவப்பு அளவு உறிஞ்சப்படும் இது காகித அச்சுக்கு பொருத்தமானது இன்னொரு நிலையான வண்ண இடம் உள்ளது இது குரோமாட்டிசிட்டி மாடல்ஆல் வழங்கப்பட்டுள்ளது மற்றும் இது சர்வதேச வண்ணத்தின் ஒரு நிலையான அமைப்பால் வழங்கப்பட்டுள்ளது இது சர்வதேச அளவில் டி ஐஇக்லேரேஜ்I'Eclairage என்று ஆணையம் என்று அறியப்படுகிறது பிரஞ்சு உச்சரிப்பில் எனது உச்சரிப்பு சரியாக இல்லை நாங்கள் அதை சுருக்கமாக CIE என்று அழைக்கிறோம் அதை நான் குறிப்பிடுவேன் 1931 ஆம் ஆண்டில் சர்வதேச வண்ண அமைப்பு நிறுவப்பட்டது இது மூன்று நிலையான முதன்மை வண்ணங்களை வரையறுக்கிறது இந்த இடத்தில் உங்களுக்கு எந்த கழித்தல் தேவையில்லை கூடுதலாக அனைத்து வண்ணங்களையும் கூடுதலாகப் பயன்படுத்தலாம் ஆனால் விஷயம் இது ஒரு கற்பனையான இடம் எனவே உங்களிடம் ஒளி மூலங்கள் இருக்க முடியாது இது இந்த வகையான முதன்மை வண்ணங்களை உருவாக்கும் ஆனால் கணித ரீதியாக இவை மூன்று முதன்மையானவை மூன்று அனுமான முதன்மை வண்ணங்கள் என்று கருதினோம் இந்த விஷயத்தில் Y கூறு தேர்வு செய்யப்பட்டது அதாவது வண்ண பொருந்தும் செயல்பாடு மூன்று மனித குறியீடு பதில்களில் சிலவற்றோடு பொருந்துகிறது இந்த எடுத்துக்காட்டை எடுத்து கொண்டால் இது RGB இடத்தில் உள்ள எந்த திசையனின் லீனியர் மாற்றமாகும் இது உங்களுக்கு X Y Z ஐ வழங்குகிறது இது இப்போது ஒரு முதன்மை வண்ணமாகும் எனவே எக்ஸ் என்பது ஆர்ஜிபியின் இந்த கலவையானது இந்த X ஐ உருவாக்கும் மேலும் RGBயின் இந்த கலவையானது Y மற்றும் இந்த கலவையை உருவாக்கும் இந்த காரணி 1 ஐ விட அதிகமாக இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருப்பதால் RGB Z ஐ உருவாக்கும் எனவே அனைத்து RGB கூறுகளையும் 0 முதல் 1 வரை இயல்பாக்கியுள்ளதால் உற்பத்தி செய்ய முடியாது இந்த முதன்மை வண்ணம் இந்த முதன்மை வண்ணங்களை உற்பத்தி செய்ய இயலாது ஆனால் கணித ரீதியாக இந்த மாற்றம் வரையறுக்கப்படுகிறது இப்போது இந்த உருமாற்றத்தின் நன்மை என்னவென்றால் RGB உடன் நீங்கள் வைத்திருக்கும் பொருந்தக்கூடிய சோதனைகளுடன் ஒரே பொருந்தக்கூடிய செயல்பாடுகளைப் பயன்படுத்துங்கள் இந்த உருமாற்றத்தைப் பயன்படுத்தி பொருந்தக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் நான் மாற்றினால் அவை அனைத்தும் நேர்மறையானதாக இருப்பதைக் காண்பீர்கள் அனைத்து RGB கூறுகளும் அவற்றில் சில கூட எதிர்மறையானவை பொருந்தும் செயல்பாட்டில் எங்கள் சோதனைகள் காரணமாகும் ஆனால் உருமாற்றத்திற்குப் பிறகு அவை அனைத்தும் இந்த விஷயத்தில் நேர்மறையானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த மாற்றம் ஒரு தலைகீழ் மாற்றம் என்பதையும் நீங்கள் ஒரு RGB திசையனை XYZ இடத்திற்கு மாற்ற முடியும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இந்த இடத்தை CIE XYZ இடம் அல்லது வெறுமனே XYZ வண்ண இடம் என்று அழைக்கிறோம் நீங்கள் அதை மீண்டும் RGB இடமாக மாற்றலாம் தலைகீழ் மாற்றம் மேலே உள்ள பாணியில் காட்டப்பட்டுள்ளது மேலும் இது மேட்ரிக்ஸ் மற்றும் உங்களுடன் தொடர்புடைய XYZ கூறு இங்கே காட்டப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இதை RGB உடன் பெருக்கினால் இதை XYZ உடன் பெருக்கினால் அதனுடன் தொடர்புடைய RGB கூறு கிடைக்கும் எனவே இந்த விரிவுரையில் இதற்கு ஒரு இடைவெளி தருகிறேன் வண்ண அடிப்படைகளைப் பற்றி விவாதிக்கும் இந்த தலைப்பை நாம் தொடருவோம் பின்னர் எங்கள் அடுத்தடுத்த விரிவுரைகளில் வண்ண படங்களுடன் செயலாக்கம் செய்வோம் தாங்கள் கவனித்தமைக்கு மிக்க நன்றி